அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் 11 வது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரத்தில் டிஜிட்டலில் இருந்து அனலாக் மாற்றம் மற்றும் அனலாகிலிருந்து டிஜிட்டல் மாற்றத்தை பார்க்க உள்ளோம் எனவே இன்றைய வகுப்பில் டிஜிட்டலில் இருந்து அனலாக் மாற்றத்தை எடுத்துக்கொள்வோம் அதற்கு முன்னர் முந்தைய வாரத்தில் நாம் விவாதித்ததை விரைவாக பார்ப்போம் பின்னர் அனலாக் மற்றும் டிஜிட்டலுக்கு இடையில் மாற்றத்தின் தேவை மற்றும் டிஜிட்டலில் இருந்து அனலாக் மாற்றத்திற்கான இரண்டு நுட்பங்களை நாம் பார்ப்போம் மிக விரைவாக 10 வது வாரத்தில் நாம் கண்டது என்னவென்றால் மீலி மாடல் மற்றும் மூர் மாடலை கொண்டு சிங்கரனஸ் சீகுன்சியல் லாஜிக்கை பயன்படுத்தி டிசைன் செய்வதை பார்த்தோம் இந்த இரண்டு வெவ்வேறு மாடலிங் நுட்பங்களை ஒப்பீடு செய்தோம் மூர் மாதிரியில் இன்புட் இன்டர்ணல் ஸ்டேட்டை மாற்றுகிறது மற்றும் அவுட்புட் அந்த ஸ்டேட்களிலிருந்து மட்டுமே உருவாக்கப்படுகிறது எனவே இன்புட் அவுட்புட் லாஜிக் உருவாவதற்கு நேரடியாக செல்லவில்லை எனவே மீலி மாடலில் இன்டெர்னல் ஸ்டேட்டுகள் மற்றும் இன்புட் சேர்ந்து அந்தக் குறிப்பிட்ட சர்க்யூடின் அவுட்புட்டை உருவாக்குகின்றது எனவே இதற்காக இரண்டிலும் சில நன்மைகள் மற்றும் தீமைகள் கிடைத்துள்ளன எனவே மீலி மாடலில் அவுட்புட்டை சற்று விரைவாகப் பெறலாம் அதிக எண்ணிக்கையிலான டோன்ட் கேர் ஸ்டேட்கள் இருக்கும் கார்னா மேப்பில் அதிகமான டோன்ட் கேர் ஸ்டேட்கள் இருந்தால் குறைவான ஹார்ட்வேர் தேவைப்படும் மூர் மாடலில் இன்புட் சிக்னலில் உள்ள டிரன்சியண்ட் மாற்றங்கள் இன்புட் சிக்னல் அல்ல அவை அவுட்புட்டிற்கு நேரடியாக அனுப்பப்படாது எனவே டிரான்சியண்டு மாற்றங்கள் நிலையான பிறகு கிளாக்கிங் செய்யப்படுகிறது அதன்பின்னர் இன்டர்ணல் ஸ்டேட்களிலிருந்து அவுட்புட் உருவாக்கப்படுகிறது இவை நாம் பார்த்த சில விஷயங்கள் மற்றும் ஒரு மாதிரியை இன்னொரு மாதிரியாக மாற்றுவது நமக்குத் தெரியும் அந்த நுட்பங்களைப் பார்த்தோம் எனவே அதன்படி நாம் அவைகளை பயன்படுத்தி நம் தேவைக்கேற்ப ஒன்றையோ அல்லது மற்றொன்றையோ பயன்படுத்தலாம் அல்காரிதமிக் ஸ்டேட் மெஷின் சார்ட் அடிப்படையிலான வடிவமைப்பு நுட்பங்களையும் நாம் பார்த்தோம் இது ஒரு ப்ளோவ் டயக்ராம் அடிப்படையிலான முறையாகும் இது பெரிய ஸ்டேட் மெஷின்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஏனென்றால் ஸ்டேட் ட்ரான்சிசின் டயக்ராம் போதுமானதாக இல்லை மற்றும் ஸ்டேட்களின் எண்ணிக்கை அதிகமாகும்போதும் இன்புட் களின் எண்ணிக்கை அதிகமாகும்போதும் படிப்பதற்கு மிகவும் சிக்கலானதாக மாறுகிறது மற்றும் ஸ்டேட் மெஷின் ரிடக்சன் டெக்னிக்கையும் அதன் உபயோகத்தையும் அதைக்கொண்டு சிங்கரனஸ் லாஜிக் சர்க்யூட்டை எளிதான சர்க்யூட்டாக உருவாக்குவதையும் பார்த்தோம் இவைதான் கடந்த வாரத்தில் சுருக்கமாக பார்த்தோம் இப்போது சிக்னலின் இந்த டிஜிட்டல் கையாளுதல் பற்றி மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு செல்கிறோம் எனவே நிஜ வாழ்க்கை நாம் சந்திக்கும் சிக்னல்களின் பெரும்பகுதி இயற்கையில் அனலாக் ஆகும் அனலாக் என்பது நேரத்துடன் தொடர்ந்து மாறுபடுவதைக் குறிக்கிறது மேலும் இந்த டிஜிட்டல் கையாளுதல் நன்மை பயக்கும் என்பதையும் அதைப் பற்றி மேலும் பல எதிர்கால படிப்புகளில் நீங்கள் படிப்பீர்கள் அல்லது அதற்கு இணையாக நீங்கள் சிக்னல்கள் மற்றும் சிஸ்டம்ஸ் அல்லது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசசெங்கில் படிக்கிறீர்கள் எனவே முக்கியமானது என்னவென்றால் அனலாக் டேட்டாவை டிஜிட்டலாக மாற்றும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்ற வேண்டும் எனவே இதற்காக நாம் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர் என்று ஒன்றை வைத்திருக்க வேண்டும் சுருக்கமாக ஏடிசி என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு ஒலி ஆடியோ சிக்னலை கையாள்வோம் அதை மைக்ரோஃபோன் மூலம் கைப்பற்றுகிறோம் பின்னர் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர் அதை டிஜிட்டல் ஸ்ட்ரீமுக்கு மாற்றுகிறது பின்னர் இங்கே சில கையாளுதல்கள் செய்யப்படுகிறது சில ப்ரீகுவென்சிகள் அதிகரிக்கப்படுகின்றன சில ப்ரீகுவென்சிகள் குறைக்கப்படுகின்றன டிஜிட்டல் செயலாக்க நுட்பத்தை வைத்திருப்பது உங்களுக்குத் தெரிந்திருப்பது நல்லது ஏனெனில் அதன் நன்மைகள் சரியானவை அதன்பிறகு நீங்கள் அதை ஒரு ஸ்பீக்கரில் சரியாக கேட்க விரும்புகிறீர்கள் அங்கு இந்த ஸ்பீக்கர் தொடர்ந்து அதன் நிலையை மாற்றி ஒலி அலைகளை உருவாக்குகிறது அதற்காக நாம் கன்டினியூஸ் சிக்னல் கன்டினியூஸ் டைம் சிக்னலை உருவாக்க வேண்டும் எனவே டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ட்டர் தேவை எனவே ஒரு டிஜிட்டல் இயங்குதளத்தில் ஒரு அனலாக் சிக்னலைக் கையாள முயற்சிக்கும்போது நாம் எதிர்பார்க்கும் விஷயம் இதுதான் எனவே இரண்டு முனைகளில் அனலாக் டு டிஜிட்டல் அதாவது ஒரு முனையில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர் மற்றும் மற்றொரு முனை டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ட்டர் இது இன்டர்பேஸ் சர்க்யூட் எனவே இந்த வாரத்தில் நாம் அவற்றை சரியாகப் பார்ப்போம் எனவே இந்த பகுதியை டிஜிட்டலிலிருந்து அனலாக் மாற்றத்துடன் தொடங்குகிறோம் பின்னர் நாம் ADC ஐ எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் ADC க்குள் ADC இல் எங்காவது DAC இன் உபயோகம் ஏற்கனவே உள்ளது எனவே நாம் DAC இலிருந்து தொடங்குவது நல்லது இப்போது டிஜிட்டலிலிருந்து அனலாக் மாற்றத்தை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் எனவே டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ட்டருக்கு நினைவில் கொள்ளுங்கள் இன்புட் டிஜிட்டல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனலாக் சிக்னல் உருவாக்கப்பட வேண்டும் எனவே இன்புட் என்பது டிஜிட்டல் என்றால் என்ன இன்புட் உங்களுக்குத் தெரிந்த பைனரி இலக்கத்தின் வடிவத்தில் இருக்கும் அது 4 பிட் என்றால் 1 0 1 0 அல்லது 0 0 1 1 அல்லது அதற்கு மேல் அது 3 இலக்கமாக இருந்தால் 0 1 1 1 0 0 இதுபோன்ற சில விஷயங்கள் அவுட்புட் என்பது கொடுக்கப்பட்ட இன்புட் சிக்னலுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் ஆக இருக்க வேண்டும் இது டிஜிட்டல் இன்புட் காம்பினேஷன் டிஜிட்டல் சிக்னல் இது ஒரு வோல்டேஜ் அல்லது இது ஒரு கரண்ட் ஆகவும் இருக்கலாம் அது இன்புட் சிக்னலின் சில தொடர்ச்சியான நேர வெளிப்பாட்டைப் பொறுத்து சமமான வெளிப்பாடு இப்போது வெயிட்டட் ரெசிஸ்டர்ஸ் அடிப்படையாகக் கொண்ட ஒரு சர்க்யூட்டை பார்ப்போம் நீங்கள் இங்கே பார்ப்பது பரிசீலனையில் உள்ள சர்க்யூட் இது உங்கள் ஆர் நாட் ஆர் 1 ஆர் 2 இது இந்த முனையின் வோல்டேஜ் மற்றும் இந்த ஆர் எல் லோட் ரெசிஸ்டன்ஸ் வெவ்வேறு பிரான்ச்களின் வைத்திருக்கும் ரெசிஸ்டர்ஸ் ஒப்பிடுகையில் மிக மிக பெரியது இப்பொழுது தொடங்கும்போது 2 பவர் 0 போன்றவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த மூன்று வோல்டேஜ்கள் V நாட் வி 1 வி 2 -வை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் எவ்வாறு செயல்படும் எனவே இந்த குறிப்பிட்ட முனையில் கே எல் ஐப் பயன்படுத்தினால் இங்கு ரெசிஸ்டன்ஸ் மிகப் பெரியதாக இருப்பதால் இங்கு கரண்ட் மிக குறைவாக உள்ளது எனவே கரண்ட் மிக குறைவாக உள்ளதால் இப்பகுதியை நாம் விட்டு விடலாம் எனவே அதைத்தான் நாம் இங்கு குறிப்பிட்டுள்ளோம் எனவே வி நாட் மைனஸ் விஏ பை ஆர் நாட் தான் இது வழியாக போகும் கரண்ட் V1 மைனஸ் VA பை R1 தான் இது வழியாக போகும் கரண்ட் மற்றும் V2 மைனஸ் VA பை R2 தான் இது வழியாக போகும் கரண்ட் எனவே கே எல் இலிருந்து இது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த VA பை R naught VA பை R1 VA பை R2 ஐ ஒரு பக்கமாக எடுத்து வகுத்தல் இதுதான் நமக்கு கிடைக்கும் ஈகுவேஷன் இந்த குறிப்பிட்ட ஈகுவேஷனில் உங்கள் R1 என்பது R0 பை 2 என்று கருதினால் R2 என்பது R0 பை 4 எனவேதான் இது வெய்டெட் ரெசிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே ரெசிஸ்டர் மதிப்பு இந்த மாதிரி உள்ளது எனவே இது R0 பை 2 பவர் ஒரு இன்டிஜெர் இதுதான் கிடைக்கிறது R0 பை 2 R0 பை 4 பின்னர் நீங்கள் R0 ஐ கான்செல் செய்யும்போது இங்கு வருவது 1 இல் 7 V0 பிளஸ் 2 V1 பிளஸ் 4 V2 சரியா எனவே இது வி0 மற்றும் இது 2 மடங்கு வி 1 இது 4 மடங்கு வி 2 ஆகும் எனவே இதை நாம் குறிப்பிட்டுள்ளதைக் குறிக்க இது 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 4 ஆகும் மேலும் இதை இப்படியே நீட்டிக்கலாம் எனவே வெயிட் இறுதி VA மதிப்பை நீங்கள் V0 இன் வெயிட் 7 இல் 1 அங்கு இருக்குக் வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் V1 இன் வெயிட் 7 இல் 2 2 7 ஆல் வகுக்கப்படுகிறது V2 இன் வெயிட் 2 பவர் 2 அதாவது 4 பை 7 சரி நீங்கள் அதை கூட்டினால் 7 பெறுவீர்கள் எனவே இது தனிப்பட்ட எடைகள் இது தெளிவாக இருக்கிறதா இதுதான் பேசிக் சர்க்யூட் இப்போது இந்த வோல்டேஜ்கள் வி நாட் வி1 வி2 ஐப் பார்த்தால் நாம் பிளஸ் 7 வோல்ட் அல்லது 0 வோல்ட் வைக்கிறோம் ஏனெனில் இவை டிஜிட்டல் இன்புட் ஹை அல்லது லோ வாக இருக்கும் எனவே நீங்கள் 7 வோல்ட்டுக்கு ஹையாகவும் 0 வோல்ட் லோ வாகவும் கருதுங்கள் எனவே இது போன்ற ஒரு கேஸ் 0 0 1 சரி பின்னர் என்ன நடக்கும் V0 7 வோல்ட் சரி இது வி நாட் வி 1 மற்றும் வி 2 இது 0 0 பிறகு அவுட்புட் 1 வோல்ட் ஆக இருக்கும் மேலும் இது 1 0 1 1 0 1 எனில் இது 0 0 1 ஆக இருந்தது இது 1 0 1 எனவே இது 7 வோல்ட் இது 0 வோல்ட் இது வி 2 0 இது வி 2 வி 1 0 வி 2 என்பது 7 எனவே 4 இண்டு 7 ஆகும் எனவே இங்கு கிடைப்பது 5 வோல்ட் ஆகும் எனவே இன்புட் காம்பினேஷனை பொறுத்து அவுட்புட் வோல்டேஜ் கணக்கிடப்படும் முறை இது உங்களிடம் அனைத்து இன்புட் காம்பினேஷனும் இருந்தால் 0 0 0 முதல் 1 1 1 வரை டிஜிட்டல் இன்புட் காம்பினேஷனும் இன்புட் பக்கத்தில் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய அனலாக் அவுட்புட் 0 வோல்ட் 1 வோல்ட் முதல் 7 வோல்ட் வரை இருக்கும் அல்லவா குறைந்தபட்சம் இந்த எல் பி வெயிட் நீங்கள் கணக்கிடக்கூடிய வோல்டேஜ் அதாவது அதன் ரெசல்யூசன் கூட எனவே இது 0 வோல்ட் மற்றும் இது 1 வோல்ட் ஆகும் எனவே இது 1 வோல்ட் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வோல்டேஜ் பார்க்கிறீர்கள் ஒரு வோல்டேஜி லிருந்து இன்னொரு வோல்டேஜிற்கு செல்கிறது இப்போது நாம் அதை 4 பிட்டாக நீடித்தால் அதை 4 பிட்டாக நீட்டினால் என்ன ஆகும் எனவே இது ஆர் நாட் இது ஆர் நாட் பை 2 இது ஆர் நாட் பை 4 அடுத்த வேல்யு வெயிட்டட் ரெசிஸ்டர் முறையில் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இது ஆர் நாட் பை 8 மீண்டும் கே உபயோகித்தால் போதும் இப்போது அதன் மதிப்பு 15 இல் 1 பிளஸ் V நாட் பிளஸ் 2 வி 1 பிளஸ் 4 வி 2 பிளஸ் 8 வி 3 ஆகும் எனவே இந்த நிலை 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 மற்றும் 2 பவர் 3 இவை வரும் டிஜிட்டல் டேட்டா விற்கான பைனரி வெயிட்கள் ஆகும் பி வெயிட் முன்பு 3 பிட்டிற்கு 7 க்கு 1 ஆக இருந்தது இப்போது 4 பிட்டிற்கு 15 இல் 1 ஆகும் அதாவது V நாட்டின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது 15 இல் 1 ஆல் பெருக்கப்படும் எனவே நாம் அதை ஒரு n பிட் கேஸ் இருக்கு நீட்டிக்க முடியும் அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கும் அனலாக் வோல்டேஜ் அதன் அவுட்புட் வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டல் இன்புட்டிற்கு இது கிடைக்கும் எனவே இது வி நாட் உங்களுக்குத் தெரியும் இறுதிப் பகுதி n பிட்டிற்கு Vn மைனஸ் 1 ஆக இருக்கும் ஏனெனில் இது 0 வில் தொடங்குகிறது எனவே 0 முதல் n மைனஸ் 1 மற்றும் எல்எஸ்பி வெயிட் 2 பவர் n மைனஸ் 1 எனவே பிட் ஸ்ட்ரீமாக வரும் டிஜிட்டல் இன்புட்டை அதற்கான அனலாக் வோல்டேஜ்ஜாக மாற்றுவதற்கான வழி இதுதான் இது தெளிவானது சரி மேலும் தொடர்புடைய சர்க்யூட்டுகள் மற்றும் அனைத்தும் நடைமுறை பயன்பாட்டிற்கு இருக்கும் எனவே அந்த பகுதியை நாம் அடுத்த வகுப்பில் எடுத்துக்கொள்வோம் எனவே முதல் பகுதி வெயிட்டெட் ரெசிஸ்டர்ஸ் முறைப்படி எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட முறையில் சில வரம்புகள் உள்ளதை பார்க்கிறோம் இதற்காக நாம் உங்களுக்குத் மேலும் பயனுள்ள மற்றொரு முறைக்குச் செல்வோம் எனவே முதலில் இது ரெசிஸ்டர்ளின் வெய்டை பொறுத்தது எனவே இதற்கு துல்லிய ரெசிஸ்டர் தேவை எனவே இது ஒரு தேவை மற்றும் இரண்டாவது ஒரு எம் பி ரெசிஸ்டர் நீங்கள் காணக்கூடியது இதன் மதிப்பு R நாட் பை 8 மற்றும் இது ஆர் நாட் எனவே எவ்வளவு கரண்ட் எடுக்கப்படுகிறது இது 7 வோல்ட் மற்றும் இது 7 வோல்ட் ஆகும் எனவே இது 8 இல் 1 இல் உள்ளது எனவே கரண்ட்டானது அத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே எம் பியைப் பொறுத்தவரை இது 4 பிட் கேஸ் என்றால் 8 மடங்கு அதிகம் அது 8 பிட் கேஸ்ஸாக இருந்தால் இது 2 பவர் 7ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒரு n மைனஸ் 1 2 பவர் n மைனஸ் 1 ஆக இருக்கும் ஆகவே 128 மடங்கு அதிக கரண்ட் MSB ரெசிஸ்டர் வழியாக பாயும் எனவே இந்த குறிப்பிட்ட முறையில் பிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது லோடிங் மற்றும் அதை சார்ந்த வெப்ப உற்பத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்கள் அனைத்தும் மேலும் மேலும் சிக்கலாகி வருகின்றன இது ஒரு எளிய முறை ஆனால் இது ஒரு வரம்பு இன்று நாம் DAC இல் பயன்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான பிட்களைப் பற்றி பேசுகிறோம் எனவே அந்த விஷயத்தில் நாம் ஒரு மாற்று சர்க்யூட்டை பார்க்க வேண்டும் எனவே சிறிய எண்ணிக்கையிலான பிட்களுக்கு அது சரி எனவே மாற்று சர்க்யூட் பைனரி லேடர் ஏணி என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பயனுள்ள சர்க்யூட் எனவே பைனரி ஏணி முதலில் இந்த ஸ்ட்ரக்சரை காண்கிறோம் பின்னர் சர்க்யூட் அனலைஸ் செய்து பார்ப்போம் எனவே நீங்கள் காண்பது இது 2 ஆர் பின்னர் ஆர் 2 ஆர் ஆர் 2 ஆர் ஆர் இந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே ஆர் நாட் பை 2 ஆர் நாட் பை 4 ஆர் நாட் பை 8 மற்றும் பலவற்றை கடினமாக கருதப்பட்டதை இது கொண்டிருக்கவில்லை எனவே இது 2R அல்லது R குறிப்பிட்ட வகையை சேர்ந்தது இது 2R உடன் இங்கே நிறுத்தப்படுகிறது எனவே இந்த பக்கம் தொலைவில் ஒன்று V நாட் இது V1 V2 V3 ஆகும் முன்னதாக நாம் இந்த பக்கம் தொடங்கினோம் V நாட் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா இது சிறிய வித்தியாசம் இப்போது இந்த சர்க்யூட்டை அனலைஸ் செய்ய நாம் தெவெனின் தியரம் பயன்படுத்துவோம் எனவே தெவெனினின் தியரத்தில் நாம் தெவெனினின் வோல்டேஜ் தெவெனினின் ரெசிஸ்டர் கணக்கிடுகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டிற்கு இங்கே ஒரு வெட்டு இருப்பதாக நாம் கருதுகிறோம் பின்னர் நாம் அதைப் பார்க்கிறோம் சர்க்யூட் இந்த பக்கத்திலிருந்து அதற்கு வலது புறம் வரை காணப்படுகிறது இடது கை பக்கத்திலிருந்து வலது புறம் வரை எனவே இந்த குறிப்பிட்ட பிளாக் இங்கே நாம் தெவெனின் ஈகிவலென்ட் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த V நாட் V Th என்பது V நாட் இண்டு 2R பை 2R பிளஸ் 2 ஆர் இது ரெசிஸ்டன்ஸ் இது ஓபன் சர்க்யூட் இது இங்கே வெட்டப்பட்டுள்ளது நமக்கு தெவெனின் தியரம் வேலை செய்வது பற்றி தெரியும் எனவே இது V நாட் பை 2 மற்றும் தெவெனின் ஈகிவலென்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன எனவே 2R மற்றும் 2R இன் பேரலல் எனவே இது ஆர் இந்த குறிப்பிட்ட பிளாக் தெவெனின் ஈகிவலென்ட் கொண்டு பெறப்பட்ட ஈகிவலென்ட் சர்க்யூட் கொண்டு எழுதலாம் எனவே வி நாட் பை 2 இது ஆர் எலெக்ட்ரிக் சர்க்யூட் அடிப்படைகளிலிருந்து தெவெனின் தியரத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட ப்ளாக்கை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே மற்ற அனைத்து வோல்டேஜ்களும் இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அவைகள் அங்கேதான் இருக்கும் பின்னர் அவற்றைச் சேர்ப்போம் எனவே இந்த வி நாட் பை 2 இது ஆர் மற்றும் ஆர் ஆகும் இங்கே ஒரு வெட்டு என்று நாம் கருதினால் இந்த ஆர் மற்றும் ஆர் 2 ஆர் மற்றும் இந்த 2 ஆர் பேரலல் எனவே மீண்டும் ஒரு பேரலல் வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜ் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இப்போது வி நாட் பை 2 இது வி நாட் பை 2 இண்டு 2 ஆர் பை 2 ஆர் பிளஸ் 2 ஆர் எனவே இது வி நாட் பை 4 ஆகும் எனவே இது இந்த குறிப்பிட்ட பிளாக் இங்கு இப்போது இப்படி வருகிறது மீண்டும் இங்கே ஒரு வெட்டு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது இந்த குறிப்பிட்ட பிளாக்கில் இதுபோன்று இங்கே போவதை நீங்கள் காண்பீர்கள் இறுதியாக நீங்கள் மேலும் முன்னோக்கி சென்றால் பிளஸ் மைனஸைக் கொண்டிருக்கும் இது கிரவுண்ட் இது ஆர் இது வி நாட் பை 16 மற்றும் இது ஆர் சரியா எனவே இதைத்தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள் எனவே இங்கு உள்ள V வெளி உலகிற்கு கிடைக்கக்கூடிய வி நாட் பை 16 மற்றும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆகும் சரியா எனவே இங்குள்ள அவுட்புட் V நாட் என்பது V நாட் பை 16 ஆக வருகிறது இப்போது வி 1 இருக்கும்போது மற்றவை இல்லாதபோது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே இதுதான் கேஸ் எனவே இந்த விஷயத்தில் இந்த 2 ஆர் மற்றும் 2 ஆர் பேரலல்லாக உள்ளன எனவே ஆர் ஆகிறது இது ஆர் மற்றும் ஆர் 2 ஆர் மற்றும் இது 2 ஆர் மற்றும் நீங்கள் இங்கே ஒரு வெட்டு எடுத்தால் இது நாம் முன்பு பார்த்ததைப் போன்றது வலது புறத்தில் உள்ள ஸ்டேஜ்களின் எண்ணிக்கை இப்போது குறைவாக உள்ளது ஒன்று குறைவாக உள்ளது எனவே இங்கே முதலில் இது வி 1 பை 2 மற்றும் ஆர் ஆகிறது பின்னர் வி 1 பை 4 ஆர் மற்றும் இறுதியாக இது வி 1 பை 8 ஆக இருக்கும் இதற்காகவும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆக இருக்கும் எனவே வி 1 இறுதி விஷயத்தில் வி 1 பை 8 ஆக பங்களிக்கிறது இது V நாட் பை 16 மேலும் நீங்கள் மற்ற அனைத்து வோல்டேஜ் இன்புட்டிற்கும் நீட்டிக்கப்பட்டு சூப்பர் போசிஷனின் கொள்கையைப் பயன்படுத்தினால் கிடைக்கும் அவுட்புட் வோல்டேஜ் வி நாட் பை 16 வி 1 பை 8 வி 2 பை 4 வி 3 பை 2 நீங்கள் அவற்றைச் சேர்த்தால் அது 16 இல் 1 வி நாட் பிளஸ் 2 வி 1 பிளஸ் 4 வி 2 பிளஸ் 8 வி 3 எனவே 2 பவர் 0 இங்கு வருவதைக் காண்கிறோம் 2 பவர் 1 2 பவர் 2 மற்றும் 2 பவர் 3 எனவே இவை தொடர்புடைய பைனரி வெயிட்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனலாக் அவுட்புட் இங்கே இருக்கும் முன்பு இது 2 பவர் n மைனஸ் 1 ஆக இருந்தது இப்போது அது 2 பவர் n ஆகும் எனவே இது n 4 ஆக இருக்கும் பொழுது இதுதான் இங்கே நாம் காண்கிறோம் இப்போது அதை n பிட்டிற்கு நீட்டிக்கலாம் எனவே நாம் அதை n பிட்டுக்கு நீட்டினால் எம் பியுடன் தொடர்புடைய இந்த பைனரி வெயிட் 1 பை 2 ஆகவும் இரண்டாவது எம் பி 1 பை 4 ஆகவும் மூன்றாவது எம் பி 1 பை 8 ஆகவும் n th எம் பி அல்லது எல் பி 1 பை 2 பவர் n அதனுடன் தொடர்புடைய அவுட்புட் வோல்டேஜ்கள் V பை 2 V பை 4 etcetera etcetera மற்றும் நீங்கள் அவற்றைச் சேர்த்தால் அனலாக் அவுட்புட் கிடைக்கும் ஒரு 5 பிட் ஏணியை நாம் கருத்தில் கொண்டால் 0 ஐ 0 வோல்ட்டாகக் கருதினால் அங்குள்ள டிஜிட்டல் பைனரி இன்புட் 1 10 வோல்ட் லாஜிக் லோ என்பது 0 வோல்ட் லாஜிக் ஹை என்பது 10 வோல்ட் அதற்கு சமமான பைனரி ஈகிவலென்ட் 0 மற்றும் 1 பி 10 பை 2 பவர் 5 0 3125 வோல்ட் ஆக இருக்கும் எனவே அனைத்து பிட்களும் 1 ஆக இருக்கும்போது ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் கிடைக்கும் எனவே இது 1 பிளஸ் 10 இன்டு 1 பிளஸ் 2 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 16 அந்த மதிப்புகளை 2 பவர் 5 ஆள் டிவைட் செய்ய வேண்டும் எனவே இது 9 6875 வோல்ட் இது 10 வோல்ட் அல்ல இது 9 6875 வோல்ட் எனவே இந்த ஏணி அடிப்படையிலான டிஏசி பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எனவே இந்த விஷயத்தில் பிட்களின் எண்ணிக்கையைப் பொருட்படுத்தாமல் அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்போதும் ஆர் ஆகும் டெர்மினேஷன் இருந்ததை இங்கே பார்த்தோம் அந்த பகுதி நாம் விவாதிக்கவில்லை எனவே இது 2 ஆர் கொண்டு டெர்மிநேட் செய்யப்பட்டால் எந்த கிளையை பார்த்தாலும் எந்தவொரு கிளையிலும் பார்த்தால் அதாவது எந்த ஏணியின் முனையிலிருந்தும் இம்பிடன்ஸ் 2R ஆகக் காணப்படுகிறது எனவே அதைத்தான் நீங்கள் அனலைஸ் செய்து பார்க்க முடிகிறது ஒவ்வொரு டிஜிட்டல் சோர்ஸ் இது ஆர் மற்றும் 2 ஆர் எனவே இது டிஜிட்டல் சோர்ஸ் இம்பிடன்ஸ் 3R ஆகக் பார்க்கும் எனவே ஆர் மற்றும் 2 ஆர் சேர்த்து இது 3 ஆர் ஆனது எனவே அவை ஒவ்வொன்றும் சமமான லோடிங் கொண்டிருக்கும் அது அவ்வாறு இல்லையென்றால் கிட்டத்தட்ட சமமான லோடிங் என்பது அதிக வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம் வெயிட்டட் ரெசிஸ்டர் அடிப்படையிலான முறையில் நாம் கண்டதைப் போல அல்ல அதில் எம் பி ஒரு 8 பிட்டிற்கு 128 மடங்கு அதிக கரண்ட் கொண்டு சென்றது எனவே இவை சில நன்மைகள் மற்றும் 9 6875 என்பதற்கு பதிலாக இந்த மிக உயர்ந்த ரெசிஸ்டன்ஸ் பதிலாக 2R உடன் டெர்மினேட் செய்தால் அவுட்புட் வோல்டேஜ் 9 6875 2R பை R பிளஸ் 2R ஆக இருக்கும் எனவே உங்கள் புரிதலுக்காக நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக உயர்ந்த ரெசிஸ்டன்ஸ்கு பதிலாக வேறு சில வேல்யு கொண்டு டெர்மினேட் செய்தாள் எப்படி தொடர்புடைய வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அதன்பிறகு தொடர்புடைய கரண்ட் அவற்றில் ஒவ்வொன்றிற்கும் 3 33 மில்லி ஆம்பியர் ஆக இருக்கும் மற்றொரு வேல்யுவிற்கு பொறுத்தவரை அந்த வேல்யுவிற்கு நெருக்கமாக இருக்கும் இது ஒரு டிஜிட்டல் இன்புட் சோர்ஸ்லிருந்து மற்றொன்றுக்கு அதிகமாக வேறுபடுவதில்லை இந்த முறையைப் பற்றி இது ஒரு நல்ல விஷயம் எனவே இதன் மூலம் டிஏசி விவாதத்தின் முதல் பகுதியின் முடிவுக்கு வருகிறோம் எனவே நீங்கள் பார்த்தது என்னவென்றால் அனலாக் சிக்னலின் டிஜிட்டல் கையாளுதலுக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ட்டர் தேவைப்படுகிறது மற்றும் ப்ராசெஸ் செய்யப்பட்ட டிஜிட்டல் சிக்னலை மீண்டும் அனலாகில் திரும்ப பெற டிஜிட்டல் டு அனலாக் மாற்றம் தேவை நாம் இரண்டு முறைகளைக் பார்த்தோம் வெயிட்டட் ரெசிஸ்டர் அடிப்படையிலான முறையில் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ட்டர் டிஏசி எல் பி வெயிட் 1 பை 2 பவர் n மைனஸ் 1 வரை கொண்டுள்ளது மேலும் இதுபோன்ற சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய கிர்ச்சோஃப்பின் கரண்ட் லா கே எல் பயனுள்ளதாக இருக்கும் துல்லிய ரெசிஸ்டர்ஸ் பயன்படுத்தும் டிஏசிக்கு இந்த வெயிட்டட் ரெசிஸ்டர் அடிப்படையிலான டிஏசிக்கு துல்லிய ரெசிஸ்டர்ஸ் தேவைப்படுகின்றன மேலும் எம்எஸ்பி ரெசிஸ்டர் எல்எஸ்பி ரெசிஸ்டரை விட 2 பவர் n மடங்கு அதிக கரண்டை கையாளுகிறது இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பைனரி ஏணி அடிப்படையிலான டிஏசி எல் பிக்கு 1 பை 2 பவர் n வெயிட் பெற்றுள்ளது மற்றும் அத்தகைய சர்க்யூட்டை அனலைஸ் செய்ய தெவெனின் தியரம் பயனுள்ளதாக உள்ளது மேலும் இது பிட்டுகளின் எண்ணிக்கையைப் பொருட்படுத்தாமல் நிலையான அவுட்புட் இம்பிடன்ஸ் கொண்டுள்ளது ஒவ்வொரு இன்புட்டிற்கும் சமமான லோடிங் கொண்டிருக்கும் இது ஒரு பயனுள்ள அம்சம் எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட பாடத்தை முடிக்கிறோம்